எங்களுடைய ஆய்வகத்தில் ஒளிமின் விளைவு சோதனையை உங்களுக்கு செய்து காண்பிக்க போகிறேன் இதுதான் ஒளிமின் விளைவு சோதனைக்கான அமைப்பாகும் நான் சென்ற வகுப்பில் உங்களுக்கு காட்டிய மின் சுற்று வரைபடம் இச்சோதனைக்கானது ஆகும் எனவே எந்த ஒரு சோதனையை செய்யும் போதும் முதலில் மின்சுற்று வரைபடத்தை தயாராக வைத்துக்கொள்ள வேண்டும் பின் அதில் உள்ளது போல் அனைத்து பாகங்களையும் மின்சுற்றில் இணைக்க வேண்டும் சோதனைக்கு தேவையான ஒளி மின்கலன் எங்கே உள்ளது என்று பார்ப்போம் இந்த உபகரணத்தின் உள்ளே தான் ஒளிமின்கலன் பொருத்தப்பட்டுள்ளது இந்த உபகரணத்தின் உள்ளே K எனக் குறிப்பிடப்பட்டுள்ள இடத்தில் எதிர்மின்வாய் உள்ளது நேர்மின்வாயும் இதனுள்ளேயே உள்ளது அவற்றை நாம் காண முடியாது ஒளி இந்த எதிர்மின்வாயின் மேல் விழும் ஒளி இந்த வாயிலின் வழியே சென்று தான் உள்ளே உள்ள எதிர்மின்வாயில் விழும் இந்த நுழைவாயிலில் தான் ஒளிவடிப்பானை பொருத்தவேண்டும் இதை நான் சென்ற வகுப்பில் கூறியிருக்கிறேன் இதனுள்ளே தான் ஒளிமின்கலன் உள்ளது அதில் நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாய் உள்ளது இதனுள்ளே உள்ள ஒளிமின்கலனின் மேல் ஒளி எல்லா சமயங்களிலும் விழக்கூடாது என்பதற்காகவே இந்த தடை பொருத்தப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லை என்றால் இதன் துல்லியத்தன்மை பாதிக்கப்படும் அதனால்தான் இது மூடப்பட்டுள்ளது இதனை இவ்வாறு நகர்த்தி திறந்து மூடலாம் நாம் இங்கு பாதரச ஆவி விளக்கை ஒளி மூலமாக பயன்படுத்த போகிறோம் இது பலவித அலைநீளம் கொண்ட ஒளிக்கதிர்களை கொடுக்கும் ஒளி மின்கலத்தின் மேல் ஒளி விழும் வண்ணம் இதனை நான் பொருத்துகிறேன் உண்மையில் ஒளிமின் கலனின் மேல் விழ நமக்கு ஒற்றை நிற ஒளிக்கற்றை தான் தேவை நாம் இந்த ஒளி வடிப்பான்கள் பயன்படுத்த போகிறோம் இவை குறுக்கீட்டு விளைவு அடிப்படையில் செயல்படுகிறது இது 405 நானோமீட்டர் அலைநீளம் உள்ள ஒளிக் கதிர்களை மட்டும் தான் இதனுள் அனுமதிக்கும் எனவே இதனுள் அந்தக் குறிப்பிட்ட ஒளிக்கதிர் மட்டும்தான் ஊடுருவிச் செல்ல முடியும் மற்ற கதிர்கள் எல்லாம் முடக்கப்படும் முன்பே கூறியது போல் வடிப்பான்கள் குறுக்கீடு அடிப்படையில் செயல்படும் இது போல் நாங்கள் 5 வடிப்பான்களை வைத்துள்ளோம் இங்கே மூன்று வடிவங்களை நீங்கள் காணலாம் அவை முறையே 366 நேனோ மீட்டர் 436 நேனோ மீட்டர் மற்றும் 546 நேனோ மீட்டர் ஆகும் 546 நானோமீட்டர் வடிப்பான் மஞ்சள் நிறத்தில் உள்ளதை காணலாம் இது கிட்டத்தட்ட சோடியம் D lines ன் அலை நீளம் ஆகும் சரியாகச் சொன்னால் D linesன் அலைநீளம் 590 மீட்டர்களாகும் எனவேதான் இது மஞ்சள் நிறத்தில் தோன்றுகிறது அடுத்து உள்ளது குறைந்த அலை நீளத்தை கொண்டுள்ளதால் நீல நிறத்தில் தோன்றுகிறது அடுத்தது சற்றேறக்குறைய பச்சை நிறத்தில் உள்ளது வடிப்பான்கள் ஒரு குறிப்பிட்ட நிறத்தில் தோன்றுவதற்கு காரணம் அதன் வழியே அந்த குறிப்பிட்ட ஒளி மட்டுமே ஊடுருவ முடியும் என்பதால்தான் எனவே தான் அந்த குறிப்பிட்ட அலைநீளத்தில் உரிய நிறத்தை மட்டும் நாம் காண்கிறோம் அடுத்து ஒரு வடிப்பான் உள்ளது அது கிட்டத்தட்ட ஆரஞ்சு வண்ணத்தில் உள்ளது அப்படியானால் அது அதிக அலைநீளம் கொண்டது என்று பொருள் அதன் அலை நீளம் 578 நானோ மீட்டர்கள் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதன் நிறத்தை மஞ்சள் நிறம் அல்லது சற்றேறக்குறைய சிவப்பு அல்லது ஆரஞ்சு எனவும் குறிப்பிடலாம் எனவே குறிப்பிட்ட அலை நீளத்தை தேர்வு செய்வதற்காக நமக்கு குறுக்கீடு விளைவு அடிப்படையில் இயங்கும் 5 வடிப்பான்கள் உள்ளது முதலில் நாம் சோதனையை குறைவான அலை நீளம் கொண்ட 366 மீட்டர் வடிப்பானை கொண்டு துவங்குவோம் இதனை நான் ஒளிமின் கலனின் வாயிலில் பொருத்தி விளக்கின் பக்கம் திரும்புகிறேன் இப்போது ஒளிக்கதிர்கள் வடிப்பான் மேல் விழுகின்றது ஆனால் அவை ஒளிமின் கலனுக்கும் செல்லவில்லை ஏனெனில் அதன் வாயில் அடைக்கப்பட்டுள்ளது நான் முன்பே இது எப்போதும் மூடப்பட்ட நிலையில் இருக்கவேண்டும் என்று கூறியிருக்கிறேன் இப்போது இங்கே என்ன நிகழும் ஒளிக்கதிர்கள் எதிர்மின்வாயில் விழுவதினால் மின்னணுக்கள் வெளியேறும் விடுவிக்கப்பட்ட மின்னணுக்கள் நேர்மின் வாயில் விழுந்து நேர் மின்னோட்டத்தை ஏற்படுத்தும் நாம் இப்போது மின்சுற்றை பற்றி பார்ப்போம் ஒளிமின் கலனில் இருந்து இரண்டு மின் முனைகள் வெளியே வருகின்றன இதில் ஒரு முனை நேனோ மின்னோட்டமானியுடன் இணைக்கப்பட்டுள்ளது நேனோ மின்னோட்டமானியில் இரண்டு முனைகள் உள்ளன ஏற்கனவே ஒரு முனை ஒளிமின் கலனுடன் இணைக்கப்பட்டுவிட்டது இரண்டாவது முனை மின்னழுத்தமானியுடன் இணைக்கப்பட்டுள்ளது நேனோ மின்னோட்டமானியின் மற்றொரு முனை மின்னழுத்தமானியை நோக்கி செல்வதை நீங்கள் காணலாம் இதே முனை மின்தடைமாற்றியை நோக்கி செல்வதையும் காணலாம் எனவே நேனோ மின்னோட்டமானி மின்னழுத்தமானி மற்றும் மின்தடை மாற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளதை நீங்கள் காண முடியும் எனவே மின்கலனில் நேர்மின்வாயின் ஒரு முனை மின்னழுத்தமானி உடனும் மற்றொரு முனை நேனோ மின்னோட்டமானி வழியே மின்னழுத்தமானி மற்றும் மின்தடைமாற்றியுடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்தடை மாற்றியின் மற்றொரு முனை DC மின்வழங்கியுடன் இணைக்கப்பட்டுள்ளது DC மின்வழங்கியின் மற்றொரு முனை மின்னழுத்தமானியுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவே இரு முனைகளும் சரியான பாகங்களுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை சரிபார்த்து கொள்ள வேண்டும் மின்தடை மாற்றியின் இரண்டு முனைகளில் ஒன்று மின்னழுத்தமானியுடனும் மற்றது DC மின்வழங்கியுனும் இணைக்கப்பட்டுள்ளது நாம் வரைபடத்தில் எந்த மின்சுற்றை வரைந்தோமோ அதே மின்சுற்றை நாம் இங்கே இணைத்து உருவாக்கியுள்ளோம் எனவே நாம் சோதனை செய்வதற்கு முன் மின்சுற்று வரைபடத்தை வரைந்து கொள்ள வேண்டும் பின்னர் சோதனை செய்யும் சமயத்தில் வரைபடத்தின் அடிப்படையில் இணைப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளதா என்பதையும் சரி பார்த்துக் கொள்ள வேண்டும் நான் விவரித்தது போலவே இப்போது நாம் சோதனையை செய்ய துவங்குவோம் முதலில் நான் என்ன தகவல்களை கண்டறிந்து அட்டவணையில் குறித்துக்கொள்ள வேண்டும் முதலில் நான் மின்னழுத்தமானி மீச்சிறு அளவை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் இங்கே திரையை நீங்கள் கவனித்தால் 0 00 இருப்பதைக் காணலாம் இதில் முதலில் இருப்பது வோல்ட் அளவாகும் அடுத்து இரண்டு தசம இடங்களை காணலாம் எனவே 10 மில்லி வோல்ட் என்பது இதன் மீச்சிறு அளவையாகும் மன்னிக்கவும் இது மின் வழங்கியின் மீச்சிறு அளவாகும் மின்னழுத்தமானி இங்கே உள்ளது மின்னழுத்தமானியில் நாம் இரண்டு வோல்ட் அளவுகோலை தேர்வு செய்துள்ளோம் இங்கே தசம புள்ளிக்கு பின் மூன்று இலக்கங்கள் உள்ளன எனவே இதன் மீச்சிறு அளவு ஒரு மில்லி வோல்ட் ஆகும் அதாவது 0 001V ஆகும் இதனை நாம் அட்டவணையில் குறித்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நானோ மின்னோட்டமானியின் மீச்சிறு அளவை கண்டறிய வேண்டும் நாம் 100 நானோ ஆம்பியர் அளவுகோலை தேர்வு செய்துள்ளோம் இதில் இப்போது நமக்கு 35 1 நேனோ ஆம்பியர் கிடைக்கிறது அப்படியானால் இதன் மீச்சிறு அளவு 0 1 நானோ ஆம்பியர் எனவே இதன் மீச்சிறு அளவான 0 1 நானோ ஆம்பியர் அளவை அட்டவணையில் குறித்துக் கொள்ள வேண்டும் எனவே இதில் நாம் எடுத்துக்கொண்ட அளவுகோல் அளவு 100 நானோ மீட்டர்கள் ஆகும் நமக்கு இப்போது கிடைக்கும் அளவு 35 நானோ மீட்டர்களாகும் ஆனால் இந்த அளவு மாறிக்கொண்டே இருக்கிறது

அடுத்து நாம் விளக்கு மற்றும் வடிப்பான் இடையே உள்ள தொலைவை கண்டறிய வேண்டும் இந்த அளவை நாம் குறித்து வைத்துக்கொள்ள வேண்டும் ஏனெனில் சோதனை முடியும் வரை இதனை நாம் மாற்றக்கூடாது எனவே இங்கே உள்ள வடிப்பான் மற்றும் ஒளி மூலத்திற்கு இடையே உள்ள தொலைவை இந்த அளவுகோலை கொண்டு கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் அடுத்து நாம் தடுப்பு மின் அழுத்தத்தை கண்டறிய வேண்டும் இதற்கு முதலில் நாம் ஒரு குறிப்பிட்ட அலை நீளத்தை தேர்வு செய்துகொள்ள வேண்டும் அலை நீளம் lambda எந்த அளவை நான் தேர்வு செய்து கொள்வது முதலில் நான் 366 நானோமீட்டர் வடிப்பானை எடுத்துக்கொள்கிறேன் அலைநீளத்தின் அளவை அட்டவணைகள் குறித்துக் கொண்டு அதற்குரிய அதிர்வெண்ணை கண்டறிய போகிறேன் கணக்கீட்டில் உள்ள c என்பது ஒளியின் திசைவேகம் ஆகும் ஒளியின் திசைவேகம் 3 into 10 to the power 8 meter per second ஆகும் அடுத்து நான் மின்னழுத்தமானியின் அளவை மாற்ற வேண்டும் மின்னழுத்தமானியின் அளவை மாற்றி நேனோ மின்னோட்டமனியின் அளவுகளை கண்டறிந்து குறித்துக் கொள்ள வேண்டும் இப்போது நீங்கள் இவ்விரு முனைகளுக்கு இடையே மின்தடை மாற்றி உள்ளதை காண முடியும் இதன் மின்தடையை நான் சுழியத்தில் பொருத்த வேண்டும் அதனால்தான் மின்னழுத்தமானியின் அளவுகோல் சுழியத்தை காட்டிக் கொண்டிருக்கிறது மன்னிக்கவும் இது அதனால் நிகழ்வதில்லை மாறாக நாம் நேர்மின்வாய்க்கு எந்த மின் அழுத்தத்தையும் வழங்காததால் தான் சுழியமதிப்பை காண்கிறோம் உண்மையில் நாம் மின்னழுத்தமானியில் 0V அளவைக் கொண்டு இருக்கும் போது நமக்கு அதிகபட்ச மின்னோட்டம் கிடைக்க வேண்டும் இதனை குறைக்க தான் நாம் எதிர் மின்அழுத்த வேறுபாட்டை ஏற்படுத்தப் போகிறோம் இப்போது மின்னோட்டமானியில் 0 தோன்றுவதற்குக் காரணம் ஒளிமின் கலனின் நுழைவாயில் அடைக்கப்பட்டதனால் தான் இப்போது நான் அதன் வாயிலை திறக்கிறேன் இப்போது நான் வாயிலை திறந்து விட்டேன் நான் மின்னழுத்தமானியில் 0Vஐ பொருத்தி உள்ளேன் ஏனெனில் மின்தடையின் அளவும் 0 ஆகும் எனவே நேர்மின் வாயில் எந்த மின்னழுத்த வேறுபாடும் ஏற்படுத்தப்படவில்லை இப்போது எனக்கு மின்னோட்டமனியில் 88 4 or 89 கிடைக்கிறது இந்த அளவை நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் மின்னழுத்தமானி அளவில் 0V எனக் குறிப்பிட வேண்டும் எனவே நான் 0V சாய்வை ஏற்படுத்தியபோது மின்னோட்டம் மதிப்பு 88 நேனோ ஆம்பியர் ஆகும் நான் உங்களுக்கு எவ்வாறு இந்த மின்னழுத்தமானி நேனோ மின்னோட்டமானி ஆகியவை நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின்வாயுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பதை வரைபடத்தில் காண்பித்தேன் இந்த மின்னழுத்தமானியின் அளவை கொண்டு நேர்மின்வாய் மற்றும் எதிர்மின் வாய்க்கு இடையில் ஏற்படுத்தப்பட்டுள்ள மின்னழுத்த வேறுபாட்டை அறியலாம் இவ்வாறு தான் இந்த மின்சுற்று ஏற்படுத்தப்பட்டுள்ளது பொதுவாக இவற்றுக்கிடையே எதிர் மின்னழுத்த வேறுபாடு அளிக்கப்படும் இங்கே மின் வழங்கி உள்ளது அதில் 2V அளவு பொருத்தப்பட்டுள்ளது அடுத்து மின்தடை மாற்றி உள்ளது மின்தடைமாற்றி மின்னழுத்தமானியில் 0V அளவிடும் வகையில் பொருத்தப்பட்டுள்ளது 0V நேர்மின்வாய்க்கு அளிக்கப்பட்டுள்ளது இதற்கு இணையான மின்னோட்டமானி அளவை கண்டறிய வேண்டும் முன்பு இதில் பிழை ஏற்பட்டு இருந்தது அதனை நான் இப்போது சரி செய்து விட்டேன் எனவே இதன் அளவு 88 அல்ல 0 5 ஆகும் இப்போது நான் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்ற மின்தடை மாற்றியின் அளவை மாற்றுகிறேன் இப்போது நான் மின்தடை மாற்றியில் மின்தடையை கூட்டுகிறேன் அப்படியானால் மின்னழுத்த வேறுபாடு குறையும் அதற்கு இணையாக மின்னோட்டமும் குறைய வேண்டும் ஆனால் இங்கே மின்னோட்டமானி சரியாக வேலை செய்யவில்லை இப்போது அது சரி செய்யபட்டு விட்டது அதன் மதிப்பு 0 ஆகும் வரை நான் சரி செய்யப் போகிறேன் இப்போது அதன் மதிப்பு ஏறக்குறைய 0 வரை அடைந்து விட்டது இது டிஜிட்டல் அளவுகோல் என்பதால் மாறிக்கொண்டே இருக்கிறது எனவே அதன் நிலையை அடைய நாம் போதிய அவகாசம் அளிக்க வேண்டும் மின்னோட்டத்தின் தற்போதைய அளவு 105 ஆகும் நான் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றுகிறேன் இப்போது நீங்கள் மின்னோட்டமானியிலும் மாற்றங்கள் ஏற்படுவதை காண முடியும் எனவே சற்றுப் பொறுத்து நான் மின்னோட்டம் மதிப்பை குறித்துக்கொள்ள வேண்டும் மின்னோட்டம் 0 வை அடையும்வரை தொடர்ந்து நான் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்ற வேண்டும் மின்னோட்டம் சுழியத்தை அடைந்தவுடன் அதற்கு இணையான மின்னழுத்த வேறுபாட்டை குறித்துக் கொள்ள வேண்டும் மின்னழுத்த வேறுபாடு அதிகரிக்க அதிகரிக்க மின்னோட்டம் குறைவதை காணமுடிகிறது இவ்வாறு நான் தொடர்ந்து அதிகரித்து தடுப்பு மின் அழுத்தத்தை கண்டறிய வேண்டும் அதை தான் நான் குறித்துக் கொள்ள வேண்டும் தடுப்பு மின்னழுத்தம் என்பது எந்த மின்னழுத்த வேறுபாட்டின் போது மின்னோட்டம் சுழியத்தை அடைகிறதோ அதுவே ஆகும் கிட்டத்தட்ட நான் அந்த அளவை நெருங்கி விட்டேன் எனக்கு சரியாக இப்போது 0 மதிப்பு கிடைக்கிறது இப்போது இந்த மதிப்புக்கு இணையான தடுப்பு மின் அழுத்தத்தை கண்டறிய வேண்டும் அது 700 மில்லி வோல்ட் ஆகும் எனவே நாம் எடுத்துக்கொண்ட குறிப்பிட்ட அலைநீளத்திற்கான தடுப்பு மின்னழுத்தம் 700 மில்லி வோல்ட் ஆகும் அட்டவணை வோல்ட் மதிப்பில் இருப்பதால் இதனை புள்ளி 0 7 வோல்ட் என குறிக்கிறேன் இதற்கு இணையான மின்னோட்ட மதிப்பு 0 இதே போல் வெவ்வேறு வடிப்பான் அளவுக்கு நாம் சோதனையை செய்ய வேண்டும் இப்போது நான் ஒளிச்செறிவை மாற்றாமல் சோதனையை அடுத்த அலை நீளத்திற்கு செய்ய வேண்டும் அதற்கு வடிப்பானை மாற்றிப் பொருத்த வேண்டும் அடுத்து நான் 405 நானோமீட்டர் வடிப்பானை பொருத்த போகிறேன் வேண்டாம் நாம் நேரடியாகவே அதிக அலைநீளம் கொண்ட வடிப்பானான 578 நானோ மீட்டருக்கு கண்டறிவோம் இந்த அலைநீளத்திற்கான சோதனையை பொறுத்தவரையில் மின்னோட்டத்தின் மதிப்பு மற்ற வடிப்பான்களை காட்டிலும் வேகமாக சரிந்து 0 மதிப்பை அடையும் மேலும் இதன் தடுப்பு மின்னழுத்தம் மிகக் குறைவாக இருக்கும் அலைநீளம் அதிகரித்த போதும் விளக்கு மற்றும் வடிப்பானை அதே தொலைவில் பொருத்துகிறேன் மின்தடை மாற்றியையும் 0 மதிப்பில் மாற்றி அமைக்கிறேன் இதனை ஒவ்வொரு முறையும் செய்ய வேண்டும் 0 V மின்னழுத்த வேறுபாட்டின் போது கூட எனக்கு மின்னோட்டம் எதுவும் கிடைக்கவில்லை நாம் 366 நானோமீட்டர் வடிப்பானை பயன்படுத்தியபோது நமக்கு 105 நானோ ஆம்பியர் மின்னோட்டம் கிடைத்தது இது அதிக ஆற்றல் அல்லது அதிர்வெண்ணை கொண்ட கதிர் ஆகும் எனவே இதற்கு 105 நானோ ஆம்பியர் மின்னோட்டம் கிடைத்தது எனவே அதிக அலைநீளத்தை கொண்டிருந்தால் குறைந்த அதிர்வெண்ணை கொண்டிருக்கும் இந்த அலை நீளத்திற்கு ஈடான அதிர்வெண் h nu அதாவது இதன் ஒளி மின் அணுக்களின் ஆற்றல் பணிசார் அளவைவிட குறைவாக இருப்பதினால் மின் அணுக்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை எனவேதான் மின்னோட்டத்தில் எந்த மாற்றமும் ஏற்படவில்லை இருந்தாலும் நான் வேறொரு வடிப்பானை பயன்படுத்தி இந்த அமைப்பு சரியாக வேலை செய்கிறதா அல்லது ஏதேனும் குறைபாட்டினால் இது மின்னோட்ட அளவுகளை காண்பிக்கவில்லையா என சரிபார்த்துக் கொள்ள வேண்டும் நான் இப்போது 405 நானோமீட்டர் வடிப்பானை பயன்படுத்த போகிறேன் முன்பு நான் பயன்படுத்தியது 578 நானோமீட்டர் வடிப்பான் ஆகும் இப்போது நமக்கு மின்னோட்டம் கிடைப்பதை நீங்கள் காணலாம் மின்னோட்டம் 17 அல்லது 18 நானோ மீட்டர்கள் இருக்கலாம் நாம் முன்பு பயன்படுத்திய 366 நேனோ மீட்டர் வடிப்பானைவிட இது கூடுதலாகும் அந்த வடிப்பானுக்கு நமக்கு 105 நானோ ஆம்பியர் கிடைத்தது நினைவிருக்கலாம் எனவே இப்போது நமக்கு கிடைத்திருப்பது 18 நானோ ஆம்பியர் ஆகும் அதாவது அலை நீளம் அதிகரிக்க மின்னோட்டத்தின் அளவு குறைந்து கொண்டே செல்கிறது ஏனெனில் மின்னணுக்கள் வெளியேறுவது குறைகிறது ஒளிச்செறிவு மாறவில்லை ஏனெனில் விளக்கு மற்றும் வடிப்பான் இடையேயான தூரத்தை நாம் மாற்றவில்லை அலைநீளம் மட்டுமே மாறியுள்ளது எனவே ஒவ்வொரு அலை நீளத்திற்கும் மின்னணுக்கள் வெளியேறும் அளவு மாறுகிறது அதனால்தான் நேர் மின்வாய் மின்னோட்டம் மாறுகிறது நாம் எவ்வித எதிர் சாய்வை ஏற்படுத்தாத போதும் 0V மின்னழுத்த அளவிற்கே மின்னோட்டத்தின் அளவு குறைகிறது எனவே இதற்கு இணையான தடுப்பு மின்னழுத்தத்தை கண்டறிந்து நாம் குறித்துக்கொள்ள வேண்டும் எனவே நான் மின்னோட்டம் மதிப்பு சுழியத்தை எட்டும் வரை மின்னழுத்தத்தை மாற்றுகிறேன் மின்னோட்டம் கிட்டத்தட்ட 0 மதிப்பை அடைந்துவிட்டது எனவே அதற்குரிய தடுப்பு மின்னழுத்தம் 0 412 மைக்ரோ ஓல்ட் ஆகும் எனவே இது இந்த குறிப்பிட்ட அலை நீளத்திற்கானதாகும் நாம் எடுத்துக்கொண்ட அலைநீளம் 405 நானோமீட்டர் அதற்குரிய தடுப்பு மின்னழுத்தம் 0 413 மின்னோட்டம் 0 இதுபோல் எல்லா வடிப்பான்களுக்கும் கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் எனவே ஒவ்வொரு அலை நீளத்திற்கும் அல்லது அதிர்வெண்ணுக்கும் உரிய தடுப்பு மின்னழுத்தத்தை கண்டறிந்து அதனைக்கொண்டு வரைபடம் வரைய வேண்டும் வரைபடத்தில் இருந்து அதன் சாய்வை கண்டறிய வேண்டும் நான் அதை செய்யப் போவதில்லை அடுத்து நாம் அறிந்து கொள்ள வேண்டியது ஒளிமின் அணுக்களுக்கும் ஒளிச்செறிவுக்கும் உள்ள தொடர்பை பற்றியதாகும் நாம் பயன்படுத்தும் 405 நானோ மீட்டர் அலை நீளத்தை எடுத்துக் கொண்டு மின்னழுத்த வேறுபாட்டை 0 என எடுத்துக் கொள்வோம் இப்போது நான் வடிப்பானை விளக்கிலிருந்து நகத்தினால் அதாவது அதன் தொலைவை அதிகரிக்க வேண்டும் இச்சோதனைக்கு இந்த வடிப்பானுக்கு பதில் 366 நானோமீட்டர் பொருத்தமாக இருக்கும் ஏனெனில் அதற்கான மின்னோட்டம் 105 மில்லி வோல்ட் கிடைத்தது நினைவிருக்கலாம் எனவே இந்த அலை நீளத்திற்கு நான் ஒளிச்செறிவை மாற்ற தொலைவினை மாற்றுகிறேன் இப்போது மின்னோட்டம் மதிப்பு மாறுகிறது ஏனெனில் ஒளிமின் கலனின் மேல் விழும் ஒளிச்செறிவு குறைகிறது ஒளிச்செறிவு ஏன் குறைகிறது என்றால் விளக்கு மற்றும் வடிப்பானுக்கு இடையில் உள்ள தொலைவு அதிகரிக்கிறது நான் இப்போது வடிப்பானை ஒரு குறிப்பிட்ட தொலைவில் பொருத்தி அதற்குரிய தடுப்பு மின்னழுத்தத்தை கண்டறிய வேண்டும் எனவே இப்போது நான் மின்னழுத்தத்தை மாற்றி மின்னோட்டம் மதிப்பை 0 அளவிற்கு கொண்டு வருகிறேன் இது சூடாகி விட்டதால் அளவுகள் மாறிக்கொண்டிருக்கிறது முன்பு இதே 366 நானோமீட்டர் அலைநீளத்திற்கு தடுப்பு மின்னழுத்தம் 700 மில்லி வோல்ட் ஆக இருந்தது இப்போது அது 800 மில்லி வோல்ட் என்ற அளவில் நமக்கு கிடைக்கிறது இது 360 நானோ மீட்டர் அலைநீளத்திற்கான தடுப்பு மின்னழுத்தம் ஆகும் முன்பு இருந்த தொலைவிற்கு மின்னோட்டம் மதிப்பு 105 நானோ ஆம்பியர் கிடைத்தது இப்போது நான் மீண்டும் அதே தொலைவில் வைத்துவிட்டு மின்னழுத்தத்தை 0 மதிப்பிற்கு மாற்றுகிறேன் தடுப்பு மின்னோட்டத்தின் அளவை 0வுக்கு மாற்றி தடுப்பு மின் அழுத்தத்தை கண்டறிய வேண்டும் அதன் மதிப்பு 900 என்ற அளவில் கிடைக்கிறது அதன் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு வோல்ட் அளவில் உள்ளது எனவே அதன் இருப்பிடத்தை சரியாகக் கண்டறிய 900 சுற்றி சரியாகக் கண்டறிய வேண்டும் கிட்டத்தட்ட 900 ஆகும் இப்போது நான் ஒளிச்செறிவின் அளவை மாற்றுகிறேன் தொலைவை மாற்றியபின் மின்னூட்டத்தின் அளவை 0 மதிப்புக்கு கொண்டுவந்து அதற்கு இணையான மின் அழுத்தத்தை கண்டறிய வேண்டும் எனவே இந்த தொலைவிற்கு தடுப்பு மின்னழுத்தத்தின் அளவு 700 என்ற அளவில் உள்ளது இவ்வாறு நாம் தொலைவை மாற்றி தடுப்பு மின்னழுத்தத்தின் அளவை கண்டறியலாம் எனவே முதலில் நாம் மின்தடை மாற்றி பூஜ்ஜியத்தில் பொருத்திக்கொள்ள வேண்டும் இப்பொழுது அதற்கு உண்டான மின்னோட்டம் மதிப்பை 33 ஆகும் எனவே இந்த தொலைவிற்கான தடுப்பு மின்னழுத்தத்தை கண்டறிந்து குறித்துக்கொள்ள வேண்டும் நான் கூறியது போல நீங்கள் மாற்ற வேண்டியது விளக்கு மற்றும் வடிப்பானுக்கு இடையில் உள்ள தொலைவு ஆகும் நாம் இப்போது 0V மின் அழுத்தத்திற்கான ஒளிமின்னோட்ட அளவை கண்டறிகிறோம் அடுத்து நாம் மின்னழுத்த வேறுபாட்டை மாற்றி தடுப்பு மின்னழுத்தத்தை கண்டறிய வேண்டும் இதனை அடுத்து குறிப்பிட்ட அலை நீளத்திற்கு தொலைவை மாற்றி அதாவது ஒளிச்செறிவின் அளவை மாற்றி ஒளி மின்னோட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தினை கண்டறிய வேண்டும் சற்று முன் தான் நான் இதனை எவ்வாறு கண்டறிய வேண்டும் என்று விளக்கினேன் நீண்ட நேரம் ஒளிக்கதிர்கள் ஒளி மின்கலன் மேல் விழுந்ததால் அளவுகள் மாறிக்கொண்டே இருக்கின்றன எனவே அளவுகளை நாம் வேகமாக கண்டறிய வேண்டும் இல்லையெனில் நுழைவாயிலை அடைத்து விட வேண்டும் இதன் மூலம் தேவையற்ற ஒளிக்கதிர்கள் ஒளிமின் கலன் மேல் விழுவதை தவிர்க்கலாம் இது நாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாகும் இந்த ஒளிமின் விளைவிற்கான இச்சோதனை மிகத்தெளிவாக நேர் மின்வாய் மின்னோட்டம் எவ்வாறு அதிர்வெண்ணை சார்ந்துள்ளது என்பதை விளக்குகிறது ஒளி அதிர்வெண்ணுக்கு ஏற்ப நேர்மின்வாய் மின்னோட்டம் மிகத் துல்லியமாக மாறுகிறது மிக அதிக அலை நீளத்திற்கு மின்னோட்டம் எதுவும் ஏற்படவில்லை மாறாக குறைந்த அலை நீளத்திற்கும் அதிக மின்னோட்டம் உருவானது எனவே அலை நீளம் அதிகரிக்க அதிகரிக்க மின்னோட்டம் குறைகிறது மேலும் தொலைவு அதிகரிக்க அதிகரிக்க ஒளிச்செறிவு குறைகிறது ஏனெனில் ஒளி மின் அணுக்களின் எண்ணிக்கையும் குறைகிறது எதிர்மின்வாயில் விழும் ஒளி மின் அணுக்களின் எண்ணிக்கை அதிகரித்தால் என்னவாகும் அதாவது ஆற்றல் h nu பணிசார் பயன் அளவை விட கூடுதலாக இருந்தால் மின்னோட்டம் ஏற்படும் எனவே ஒளிச்செறிவு அதிகரித்தால் மின்னோட்டம் அதிகரிக்கும் ஆனால் 578 நானோமீட்டர் அலைநீளம் கொண்ட சிவப்பு நிற ஒளிக்கதிர்களுக்கு மின்னோட்டம் எதுவும் ஏற்படவில்லை 0 மதிப்பையே கொண்டிருந்தது மின்னழுத்தமானியில் 0 மதிப்பு இருந்தபோதும் மின்னோட்டம் எதுவும் ஏற்படவில்லையெனில் தடுப்புக் மின்னழுத்தம் பற்றி சொல்லவே தேவையில்லை எதிர் மின்னழுத்தத்தை அளிக்காத போதே மின்னோட்டத்தின் மதிப்பு 0வை அடைந்து விட்டது தொலைவை மாற்றி ஒளிச்செறிவை அதிகரித்த போதும் போதும் நானோ மீட்டர் மின்னோட்டமானியில் மின்னோட்டம் அதிகரிக்கவில்லை ஏனெனில் எதிர்மின்வாய் பரப்பில் இருந்து மின்னணுக்கள் எதுவும் வெளியேற்றப்படவில்லை இது நானோ மீட்டர் மின்னோட்டமானி என்பதால் மிகத் துல்லியமாக செயல்படும் எனவே இதில் அளவுகள் முன்னும் பின்னும் மாறிக்கொண்டே இருக்கும் எனவே நாம் அதனை சரியாக கண்டறிய வேண்டும் அதாவது மாறிக்கொண்டே இருக்கும் மதிப்பிற்கு சராசரியை கணக்கிட்டு எடுத்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த சோதனையின் வரைபடத்திலிருந்து சாய்வை கண்டறிந்து Planck மாறிலி மதிப்பை மிக துல்லியமாக கண்டறியலாம் இத்துடன் இன்றைய வகுப்பை நிறைவு செய்யலாம் Thank you for your attention